உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் 3 வது தொகுதியில் இருந்து தொடங்குவோம் முதல் இரண்டு தொகுதிகளில் நிதி அறிக்கைகளின் அடிப்படைகள் குறித்து விவாதித்தோம் உங்களுக்கு நினைவில் இருக்குமேயானால் தொகுதி 1 இல் நாம் அறிமுகத்துடன் தொடங்கினோம் மற்றும் இருப்புநிலை என்றால் என்ன இருப்புநிலை வடிவம் என்ன சொத்துக்கள் கடன் பொறுப்புகள் பங்குகள் என்றால் என்ன என்பதை விவாதித்தோம் முக்கிய உள்ளீடுகள் எவ்வாறு நுழைகின்றன என்பதையும் நாம் பார்த்தோம் எனவே ஐந்து முக்கியமான உள்ளீடுகளை சுருக்கமாக விவாதித்தோம் தொகுதி 2 இல் இருப்புநிலை மற்றும் P மற்றும் L பற்றிய விவாதத்துடன் தொடங்கினோம் எனவே P மற்றும் L என்றால் என்ன என்பதையும் P மற்றும் L வடிவத்தையும் நாம் விவாதித்தோம் இரண்டாவது தொகுதியிலிருந்து மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் உங்கள் நிறுவனத்தை அடையாளம் காண வேண்டும் ஒரு நிதி அறிக்கைகளைப் பதிவிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்லி வருகிறேன் பட்டியலிடப்பட்ட நிறுவனம் மற்றும் இருப்புநிலை P மற்றும் L மற்றும் அனைத்து அறிக்கைகளையும் நாம் வகுப்பில் விவாதித்து வருகிறோம் இது கோட்பாடு மட்டுமல்ல உங்கள் நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கையில் இருப்பதை நீங்கள் கவனியுங்கள் நீங்கள் ஏதேனும் வழித்தோன்றலைக் கண்டால் அல்லது விவாதிக்க இன்னும் ஏதேனும் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் தயவுசெய்து அதை எங்கள் விவாத மன்றத்தில் வைக்கவும் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும் நீங்கள் வகுப்பின் மற்ற உறுப்பினர்களுடனும் விவாதிக்கலாம் எனவே இன்று நாம் தொகுதி 3 உடன் தொடங்கப் போகிறோம் இது தேய்மானம் பற்றியது நீங்கள் P மற்றும் L கணக்கை மிகச்சிறப்பாகப் படித்திருந்தால் P மற்றும் L இல் ஒரு உருப்படி தேய்மானம் மற்றும் கடன்தொகை என அழைக்கப்படுகிறது அதுதான் நாம் இன்று விவாதிக்கப் போகிறோம் இது இருப்புநிலைக் குறிப்பில் குறிப்பாக நிலையான சொத்துக்களைக் குறிக்கும் இப்போது தொகுதி 3 இல் நாம் இரண்டு முக்கியமான விஷயங்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் ஒன்று தேய்மானம் மற்றொன்று சரக்குகளின் மதிப்பீடு

ஏனெனில் இவை இரண்டும் P மற்றும் L மற்றும் இருப்புநிலை இரண்டிலும் மிக முக்கியமான பொருட்கள் எனவே இப்போதே தேய்மானத்துடன் தொடங்குவோம் தேய்மானம் பற்றி நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் உங்களில் பலருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம் மேலும் தேய்மானம் என்றால் என்ன என்பதையும் நாம் ஏற்கனவே விவாதித்தோம் இப்போது இந்த தொகுதியைத் தொடங்கும்போது கன்செர்வேட்டிசம் என அழைக்கப்படும் மிக முக்கியமான ஒரு தலைப்பை விவாதிக்கப் போகிறோம் பின்னர் தேய்மானம் குறித்த விவாதத்துடன் தொடருவோம் கன்செர்வேட்டிசம் என்றால் என்ன பெயர் குறிப்பிடுவது போல இது மிகவும் உறுதிப்படுத்தப்படாவிட்டால் லாபத்தைக் காண்பிப்பதில்லை ஆனால் இழப்பின் ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் இழப்புகளைக் காண்பிப்பது குறிப்பிட்டு சொல்வதானால் கணக்காளர் எந்தவொரு வருமானத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் சாத்தியமான அனைத்து இழப்புகளையும் குறிப்பிட வேண்டும் என்று அது கூறுகிறது எனவே இந்த கருத்தின் படி நம்பத்தகாத ஆதாயத்தை எண்ணுவது விவேகமானதல்ல ஆனால் சாத்தியமான அனைத்து இழப்புகளையும் பாதுகாக்க வேண்டும் எனவே சொத்துகளின் மாற்று மதிப்புகள் கிடைக்கும்போது கணக்காளர்கள் குறைந்த மதிப்புக்கு வழிவகுக்கும் ஒன்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கு இரண்டு மதிப்புகள் இருக்க வாய்ப்பு உள்ளது ஒரு முறையின்படி மதிப்பு 50000 ஆகும் மற்ற முறையின்படி இது 45000 ஆகும் கன்செர்வேட்டிசம் கருத்துப்படி பாதுகாப்பான பக்கத்தில் இருக்க 45000 என்ற சொத்தை மதிப்பிடுவோம் ஏனெனில் அதிக மதிப்பைக் காண்பிப்பதற்கு பதிலாக பாதுகாப்பான பக்கத்திலோ அல்லது கன்செர்வேட்டிசம் பக்கத்திலோ இருப்பது நல்லது ஏனென்றால் இருப்புநிலைக் குறிப்பில் உள்ள மதிப்பு உயர்த்தப்படுவதை நாம் விரும்புவதில்லை அது சற்று குறைந்த பக்கத்தில் இருந்தால் சரி இப்போது கன்செர்வேட்டிசம் மூன்று முக்கியமான குணாதிசயங்களுடன் உள்ளது முதலாவது ப்ருடென்ஸ் இது பாதுகாக்கப்பட வேண்டிய இழப்புகள் மற்றும் நிச்சயமற்ற லாபங்கள் எனவே இழப்பு ஏற்படுவதற்கான சிறிய வாய்ப்பு இருந்தாலும் நாம் அதற்கு பொறுப்பாகுவோம் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இருப்புநிலை பற்றி விவாதிக்கும்போது நாம் சில விதிகள் பற்றி விவாதித்தோம் எனவே இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும்போதெல்லாம் இழப்பு ஏற்படும் என்பதில் உறுதியாக கூறமுடியாவிட்டாலும் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது நாம் என்ன செய்யவேண்டும் என்றால் சாத்தியமான இழப்பை மதிப்பிட்டு செய்து செலுத்தவேண்டிய கடன்தொகைகளில் அதை சேர்க்கவேண்டும் ஆனால் சில ஆதாயங்கள் வரும்போது நாம் அதைக் கணக்கில் கொள்ள மாட்டோம் எனவே இது ப்ருடென்ஸ் எனப்படும் முதல் பண்பு இரண்டாவது ஒரு நடுநிலைமை இதுபோன்ற சாத்தியமான இழப்புகளை அடையாளம் காணவும் பதிவு செய்யவும் மற்றும் அனைத்து நிச்சயமற்ற ஆதாயங்களையும் விலக்கவும் பக்கச்சார்பற்ற பார்வை தேவை இப்போது நீங்கள் நிர்வாக இயக்குனர் அல்லது மேலாளராக நாற்காலியில் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் சிறந்த முடிவுகளைக் காட்ட விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் அதிக லாபத்தைக் காட்ட விரும்புவீர்கள் ஆனால் கணக்காளர் நடுநிலை வகிக்க வேண்டும் கணக்காளர் ஒரு பக்கச்சார்பற்ற பார்வையைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் எந்தவொரு இழப்புக்கான வாய்ப்பையும் அடையாளம் கண்டு பதிவு செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் நாம் பதிவு செய்யும் லாபம் அல்லது ஆதாயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நூறு சதவிகிதம் உறுதியாக இருக்க வேண்டும் சாத்தியமான எந்த நிச்சயமற்ற ஆதாயமும் பட்டியலிலிருந்து விலக்கப்பட வேண்டும் மூன்றாவது ஒன்று மாற்று மதிப்புகளின் பிரதிநிதித்துவம் எனவே கணக்காளர் இருப்புநிலைப் பட்டியலில் ஒரு பொருளைப் பதிவுசெய்யும்போது அல்லது காண்பிக்கும் போது முதலில் சாத்தியமான எல்லா மதிப்புகளையும் அடையாளம் காணவும் பின்னர் சொத்தை பதிவு செய்யும் போது குறைந்த மதிப்பை எடுக்கவும் இருப்புநிலை கடன் பொறுப்பு பக்கத்தில் நாம் பதிவு செய்வோம் மேலும் சாத்தியமான அனைத்து இழப்புகளுக்கும் பட்டியல் ஏற்பாடு செய்வோம் ஒரு இழப்பு தானாக இருப்புநிலைக் கணக்கில் கணக்கிடப்படும்போது P மற்றும் L தயாரிப்பதற்கு இது லாப மற்றும் இழப்பு அறிக்கையிலும் பதிவு செய்யப்படும் எனவே ஒரு அளவிற்கு இலாபம் குறைத்து மதிப்பிடப்படும் மேலும் நிச்சயமற்ற ஆதாயத்தின் காரணமாக இலாபம் குறிப்பிடப்படவில்லை என்பதை உறுதி செய்வோம் உங்களுக்கு நான் சொல்வது புரிகிறதா இப்போது கன்செர்வேட்டிசம் கருத்து மிகவும் முக்கியமானது மற்றும் இது பல கணக்கியல் மூலக்கூறுகளில் உள்ளது இரண்டு முக்கியமான எடுத்துக்காட்டுகள் திரையில் உள்ளன முதலாவது இறுதி பங்கு விலை அல்லது சந்தை மதிப்பில் எது குறைவாக உள்ளதோ அது மதிப்பிடப்படுகிறது எனவே சரக்குகளைக் காண்பிக்கும் போது இருப்புநிலைக் குறிப்பில் ஒரு குறிப்பிட்ட பங்கு அல்லது சரக்குகளின் விலை இருக்கும் அதன் சந்தை மதிப்பு 10000 ஆக இருக்க அது அதிக வாய்ப்புள்ள விலையை விட அதிகமாக இருந்தால் சந்தை மதிப்பு 12000 ஆகும் இதுபோன்ற சூழ்நிலையில் நாம் இன்னும் 2000 ஆம் ஆண்டின் உண்மையான லாபத்தை பதிவு செய்ய மாட்டோம் ஏனெனில் நாம் இன்னும் பொருளை விற்கவில்லை இதன் சந்தை மதிப்பு 12 ஆகும் ஆனால் அதன் விலை 10 மட்டுமே எனவே அதை 10 என்றே கணக்கில் காண்பிப்போம் இருப்பினும் செலவு 10 என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் சந்தை மதிப்பு 9000 ஆகக் குறைகிறது பின்னர் 1000 இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பிட்ட பொருளை நாம் இன்னும் 9000 க்கு விற்கவில்லை ஆனால் அதன் சந்தை மதிப்பு 9000 ஆகக் குறைந்துவிட்டது பங்கு உருப்படியை நாம் 9000 ஆக பதிவு செய்வோம் எனவே ஏற்படக்கூடிய இழப்பை நாம் முன்னரே பதிவு செய்வோம் அதனால்தான் இருப்பு பங்குகளின் எந்தவொரு பொருளும் விலை அல்லது சந்தை மதிப்பில் எது குறைவாக இருந்தாலும் மதிப்பிடப்பட வேண்டும் இன்றைய விரிவுரைக்கு பிறகு சரக்குகளின் மதிப்பீடு குறித்த விவரங்களை நாம் பார்ப்போம் ஆனால் இப்போதே அதை கன்செர்வேட்டிசாமின் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னைப் புரிந்து கொள்கிரீர்களா அடுத்தது இன்று நாம் விவாதிக்கப் போகும் தலைப்பு தேய்மானம் பற்றியது தேய்மானம் என்பது நிலையான சொத்தின் மதிப்பில் வீழ்ச்சியைக் குறிக்கிறது என்பதை இப்போது உங்களில் பெரும்பாலோர் அறிவீர்கள் இப்போது இத்தகைய வீழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்காது ஆனால் கன்செர்வேட்டிசம் காரணமாக சொத்தின் விலையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் சொத்தின் ஆயுட்காலத்தை பார்த்து அந்த செலவை அதன் வாழ்நாள் விலையில் பட்டியலிடுகிறோம் எனவே ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் இருப்புநிலை மதிப்பைக் குறைப்போம் சொத்து முழுமையாக தீர்ந்துபோகும் வரை நாம் காத்திருக்க மாட்டோம் எனவே நீங்கள் இயந்திரங்களை 10000 க்கு வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதன் வாழ்நாட்களின் மதிப்பு 5 ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம் அதன் மதிப்பை இழக்க 5 ஆண்டுகள் நாம் காத்திருக்க மாட்டோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த 10000 ரூபாய் 5 ஆண்டுகளில் பரப்பப்படும் எனவே மதிப்பு 10000 மதிப்பிடப்பட்ட ஆயுள் 5 ஆண்டுகள் எனவே 10000 ஐ 5 ஆல் விநியோகிப்போம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 2000 ஆகும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தேய்மானத்தை கணக்கில் எடுத்து கொள்வோம் எனவே கன்செர்வேட்டிசம் தேய்மானத்தை வழங்குவதன் அவசியத்தின் மூலத்தில் உள்ளது இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆனால் இவை இரண்டும் மிக முக்கியமானவை எனவே இந்த பாடத்திட்டத்திலும் அவற்றைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் இப்போது வேறு எந்த உதாரணத்தையும் நீங்கள் சிந்திக்க முடிகிறதா கன்செர்வேட்டிசத்தை பயன்படுத்தும் வேறு ஏதேனும் சாத்தியம் இருப்பதாக நீங்கள் உணர முடிகிறதா உங்களில் சிலர் சரியானதை யூகிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் நாம் கடனுக்கு விற்பனை செய்தோம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த தொகை வாடிக்கையாளரிடமிருந்து இன்னும் சேகரிக்கப்படவில்லை எனவே அதை இருப்புநிலைக் கடனில் கடனாளி அல்லது கடன் பெறத்தக்கதாகக் காட்டுகிறோம் இப்போது எங்கள் வாடிக்கையாளர்களில் சிலர் தங்கள் நிலுவைத் தொகையை சரியான நேரத்தில் செலுத்தவில்லை சிலநேரத்தில் கடைசிவரை அவர்கள் பணம் செலுத்தவே மாட்டார்கள் எனவே இதற்கான ஏற்பாட்டை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இது பொதுவாக RDD அல்லது சந்தேகத்திற்குரிய கடன்களுக்கான ரிசர்வ் என அழைக்கப்படுகிறது எனவே எந்தவொரு வாடிக்கையாளரும் எந்தவொரு கடனாளியும் பணம் செலுத்த வாய்ப்பில்லை என்றால் நாம் உடனடியாக ஒரு ஏற்பாட்டைச் செய்வோம் எனவே அதுபோன்று இன்னும் சில எடுத்துக்காட்டுகளையும் நாம் பாப்போம் இப்போது நாம் மேற்கொண்டு பார்ப்போம் இப்போது தேய்மானம் பற்றி விவாதிப்போம் இப்போது தேய்மானம் குறிப்பாக நிலையான சொத்துக்களுக்கு வணிகத்தில் உற்பத்திக்காக அல்லது சேவைகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது இப்போது பொதுவாக நாம் ஒரு குறிப்பிட்ட சொத்தைப் பயன்படுத்தும்போது அவை மதிப்பை இழக்கின்றன அதன் பயன்பாட்டின் காரணமாக சொத்தின் மதிப்பு குறைய வாய்ப்புள்ளது காலப்போக்கில் நீங்கள் சொத்தைப் பயன்படுத்தாவிட்டாலும் சொத்து மதிப்பு படிப்படியாகக் குறைகிறது இப்போது அதன் மதிப்பை மெதுவாகக் குறையும் சொத்தின் மதிப்பின் ஒரு பகுதி லாபம் மற்றும் இழப்புக் கணக்கில் அது வசூலித்த மதிப்பின் இழப்பு வருவாயை உருவாக்குவதற்கு அந்தச் சொத்தைப் பயன்படுத்துவது அவசியம் எனவே தற்போதைய வருவாய்க்கு எதிராக நிலையான சொத்தின் மதிப்பை இழப்பதற்கான செலவை வசூலிக்க வேண்டியது அவசியம் இப்போது நடப்பு காலத்திற்கான மதிப்பை இழக்கும் செலவின் ஒரு பகுதி அந்த குறிப்பிட்ட காலத்திற்கான தேய்மானம் என அழைக்கப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் இது நிலையான சொத்தின் மதிப்பைக் குறைப்பது அல்லது பல்வேறு காரணங்களால் அந்த குறிப்பிட்ட சொத்தின் பயன்பாட்டைக் குறைப்பதாகும் இது காலப்போக்கில் நடப்பதாக இருக்கலாம் அது இயற்கையான காரணமாக இருக்கலாம் அது வழக்கற்றுப்போயிருக்கலாம் அல்லது பொருள் தீர்ந்தமை காரணமாக இருக்கலாம் ஆனால் தேய்மானம் என நாம் பதிவுசெய்யும் மதிப்பில் படிப்படியாக மற்றும் தொடர்ச்சியான வீழ்ச்சி உள்ளது எனவே தேய்மானத்தின் முக்கிய காரணங்களை நாம் விவாதித்தோம் முதலாவது கால அவகாசம் இப்போது நீங்கள் ஒரு புதிய காரை வாங்கினால் அதைப் பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் வாங்கிய வாகனம் 15 லட்சம் என்று சொல்லுங்கள் அதை 2 வருடங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு அதன் மதிப்பு 15 லட்சம் இருக்குமா பதில் இல்லை ஏனென்றால் பழைய வாகனமாகிவிட்டதால் நீங்கள் அதைப் பயன்படுத்தாவிட்டாலும் கூட அது அதன் மதிப்பை இழக்கிறது எனவே ஒரு முக்கியமான காரணம் நேரத்தைப் பயன்படுத்துவதைப் பொருட்படுத்தாமல் மற்றொன்று இயற்கையானது உடைஉடுத்தி கிழிப்பது போன்றது எனவே நாம் அவற்றைப் பயன்படுத்தும்போது சில உடைகள் மற்றும் கிழிதல் உள்ளன பயன்பாட்டின் காரணமாக சில மதிப்பு இழப்புக்கள் உள்ளன எனவே அது கணக்காளர் மூன்றாவது தொழில்நுட்பத்தின் வழக்கற்றுப்போகிறது ஏனெனில் புதிய தொழில்நுட்பங்கள் வருகின்றன அதனால்தான் பழைய சொத்துக்கள் விரைவில் காலாவதியாகிவிடும் இன்றைய காலகட்டத்தில் தேய்மானத்திற்கு மிகப்பெரிய காரணம் வழக்கற்றுப்போகிறது ஏனெனில் மிகச் சிறந்த தயாரிப்புகள் மிகச் சிறந்த தொழில்நுட்பம் மிகச் சிறந்த சேவைகள் இப்போதெல்லாம் கிடைக்கின்றன எனவே ஆயுள் இழக்கப்படுவதற்கு முன்பே அது வழக்கற்றுப்போனதால் தொலைந்து போகிறது சிறந்த உதாரணம் நம் மொபைல் போன்கள் என்று நான் நினைக்கிறேன் எல்லோரும் 6 மாதங்கள் அல்லது 1 வருடத்திற்குள் மொபைல் போன்களை மாற்ற விரும்புகிறார்கள் என்பது எனக்குத் தெரியும் பழைய தொலைபேசி இன்னும் பயன்படுத்த முடியாததாக இருக்கலாம் ஆனால் புதிய தொலைபேசி மிகச் சிறந்த பயன்பாடுகளைக் கொடுக்கக்கூடும் அதனால்தான் வன்பொருள் அல்லது சிறந்த மென்பொருளின் கிடைப்பதன் மூலம் ஒருவர் சொத்துகளை விரைவாக மாற்ற முனைகிறார் இது முக்கியமாக வழக்கற்றுப்போகிறது நீங்கள் மிகவும் கவனமாகக் கவனித்தால் நம் மொபைல் அல்லது கணினியில் உள்ள பல பயன்பாடுகள் அவை தொடர்ந்து நீக்கப்பட வேண்டும் அல்லது புதுப்பிக்கப்பட வேண்டும் ஏனெனில் பழைய பதிப்புகள் இனி இல்லை சிறந்த பதிப்புகள் மற்றும் புதிய பதிப்புகள் கிடைக்கின்றன அவை வழக்கற்றுப்போகின்றன நான்காவது காரணம் தீர்ந்துபோவது அல்லது எஸ்ஹாஷன் இது எந்த சொத்துடன் தொடர்புடையது என்று நீங்கள் அனுமானிக்க முடிகிறதா மொபைல் போன்கள் கணினிகள் இயந்திரங்கள் அல்லது மரச்சாமான்கள் போன்றவற்றை நாம் பொதுவாகப் பயன்படுத்தும் பெரும்பாலான சொத்துக்கள் முதல் மூன்று காரணங்களுக்கு உட்பட்டவை ஆனால் எஸ்ஹாஷன் அதிகம் இல்லை எனவே எஸ்ஹாஷன்க்கு உட்பட்ட சொத்துகள் யாவை உங்களில் சிலர் இதை சரியாக யூகிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் இது என்னுடைய சொத்து போன்றது எனவே என்னுடையது என்னவென்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட கனிமத்தை பிரித்தெடுக்கும்போது சுரங்கத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதாலோ அல்லது வழக்கற்றுப்போவதாலோ அல்ல ஆனால் முக்கியமாக அந்த சுரங்கத்தில் உள்ள கனிமங்கள் எதுவுமே குறையவில்லை அந்த கனிமத்தின் பங்கு குறைகிறது எனவே சுரங்கங்கள் அல்லது எண்ணெய் கிணறுகள் போன்ற ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களுக்கு தேய்மானம் சரிவதற்கு ஒரு முக்கிய காரணம் எஸ்ஹாஷன் எல்லா காரணங்களையும் நீங்கள் சரியாகப் புரிந்துகொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன் எனவே தேய்மானத்தை வழங்குவதன் நோக்கங்கள் இவையாகும் இப்போது சரியான இலாபங்களை அறிய வருவாயை உருவாக்குகிறோம் அந்த காலகட்டத்தில் செலவுகளையும் நாம் கணக்கிட வேண்டும் P மற்றும் L கணக்கில் பொருந்தக்கூடிய கருத்து ஒரு முக்கியமான கருத்து என்பதை நாங்கள் P மற்றும் L கணக்கில் பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் ஆகவே பணமதிப்பிழப்புக்கு நாங்கள் பணம் செலுத்தவில்லை என்றாலும் பண இழப்பு இல்லாத இந்த இழப்பை நாம் கணக்கிட வேண்டும் ஆனால் இது இந்த வருவாயை உருவாக்குவதற்கான சொத்தின் மதிப்பை இழப்பதாகும் எனவே P மற்றும் L கணக்கில் சரியான முடிவுகளைக் கண்டறிய தேய்மானத்திற்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டியது அவசியம் நிலையான சொத்துகளின் உண்மையான மற்றும் நியாயமான மதிப்பை முன்வைப்பதே சமமான நியாயமாகும் ஏனென்றால் ஒரு மொபைல் போன் 20000 க்கு வாங்கப்பட்டால் மொபைல் ஃபோனின் ஆயுள் 2 ஆண்டுகள் என்று உதாரணத்திற்கு வைத்துக்கொள்வோம் அதாவது ஆண்டு 1 இன் இறுதியில் அதன் மதிப்பு 20000 முதல் 10000 வரை குறைந்துவிட்டது இருப்புநிலைக் குறிப்பில் நாம் தொடர்ந்து 20000 ஐக் காண்பித்தால் அது தவறான பிரதிநிதித்துவமாக இருக்கும் அதனால்தான் நாம் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் 10000 ஆக 20000 என்பது ஒரு தேய்மானம் என்று நான் கருதுகிறேன் முதல் ஆண்டு 10000 இரண்டாம் ஆண்டு 10000 ஆகவே 1 ஆம் ஆண்டில் 10000 க்கு ஒரு ஏற்பாடு செய்வோம் எனவே மதிப்புமிக்கது 20000 முதல் 10000 வரை குறைக்கப்பட்டது இது உண்மையான மற்றும் நியாயமான மதிப்பாக இருக்கும் இப்போது மூன்றாவது ஒரு மாற்று நிதி திரட்ட வேண்டும் எனவே 2 ஆண்டுகளுக்குப் பிறகு 20000 க்கு மற்றொரு மொபைல் வாங்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த அளவுக்கு பணத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் ஏனென்றால் நாம் 2 வருடங்களுக்கு எதையும் செய்யாவிட்டால் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு திடீரென்று பழைய தொலைபேசி இப்போது பயன்படுத்த முடியாதது என்பதை உணருவோம் எனவே நாம் செய்வது ஒவ்வொரு ஆண்டும் 10000 மற்றும் 10000 ஐ ஒதுக்கி வைக்கிறோம் எனவே 2 ஆண்டுகளின் முடிவில் முந்தைய சொத்துக்களை மாற்றுவதற்கு போதுமான பணம் கிடைத்துள்ளது இப்போது நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவது இப்போது சரியான தொகையை கணக்கிடுவது மிகவும் கடினம் ஆனால் நாம் என்ன செய்வது ஒரு மதிப்பீட்டை உருவாக்குகிறோம் எனவே நாம் மிக நெருக்கமான தொகையைப் பெறுகிறோம் மதிப்பீட்டிற்கான முக்கியமான காரணிகள் யாவை முதலாவது நிச்சயமாக சொத்தின் விலை செலவில் நிறுவல் போன்ற செலவுகள் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் ஒரு இயந்திரத்தை வாங்கியிருந்தால் அதற்கு சில நிறுவல் தேவைப்படும் அந்த நிறுவல் செலவும் சொத்தின் விலையில் சேர்க்கப்பட வேண்டும் பின்னர் சொத்தின் பயனுள்ள ஆயுட்காலத்தை மதிப்பிட முயற்சிக்கிறோம் எனவே ஒரு இயந்திரம் 4 ஆண்டுகளாக உற்பத்தி மற்றும் திறமையான முறையில் பயன்படுத்தப்படுமானால் அதன் மொத்த ஆயுள் 5 ஆண்டுகள் இருக்கலாம் ஆனால் 5 வது ஆண்டில் அது நிறைய விபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடும் அல்லது அதிக பழுதுபார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் எனவே 5 ஆம் ஆண்டில் இதைப் பயன்படுத்த நாம் விரும்பாமல் இருக்கலாம் 4 வருடங்களுக்கு இதை மிகவும் இலாபகரமான முறையில் பயன்படுத்த விரும்பலாம் மொத்த ஆயுள் 5 என்பதைக் காண்க ஆனால் பயனுள்ள ஆயுட்காலத்தை 4 ஆகக் கருதலாம் இப்போது உற்பத்தியாளர்கள் வழங்கிய மதிப்பீடுகளையும் ஒரு குறிப்பிட்ட பொருளின் பயனுள்ள ஆயுளையும் கணக்கிடுவதற்கான நம் சொந்த அனுபவத்தையும் நாம் பார்த்தோம் மூன்றாவது பயனுள்ள ஆயுட்காலத்தின் ஸ்கிராப் மதிப்பு எனவே நாம் இயந்திரத்தை 4 வருடங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப் போகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் நான்காம் ஆண்டின் முடிவில் நாம் அதை வேறொருவருக்கு இரண்டாவது கை சொத்தாக விற்கலாம் அல்லது நாம் அதைத் ஸ்கிராப் ஆக்கலாம் அது உங்களுக்கு சில ஸ்கிராப் மதிப்பைக் கொடுக்கும் எனவே அந்த பயனுள்ள ஆயுளின் முடிவில் விற்கக்கூடிய மதிப்பு எதுவாக இருந்தாலும் அது கணக்கில் கருதப்படும் எனவே இந்த மூன்று காரணிகளும் முதலில் மதிப்பிடப்படுகின்றன மற்றும் அதன் அடிப்படையில் தேய்மானம் கணக்கிடப்படுகிறது இப்போது தேய்மானத்தை வழங்க பல்வேறு முறைகள் உள்ளன நான்கு முறைகள் குறிப்பாக பிரபலமாக உள்ளன முதலாவது நேர் கோடு முறை அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடியது RBM இயந்திர நேரம் மற்றும் உற்பத்தி அலகுகளின் இருப்பைக் குறைத்தல் இப்போது அவற்றை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் அல்லது விவாதிப்போம் இப்போது நேர் கோடு முறை மிகவும் எளிது நாங்கள் பயனுள்ள ஆயுளை மதிப்பிடுகிறோம் மற்றும் அதன் பயனுள்ள வாழ்க்கையில் முழு மதிப்பிழந்த செலவிலும் சேர்க்கிறோம் எனவே ஒரு குறிப்பிட்ட இயந்திரம் 10000 க்கு வாங்கப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம் அதன் மொத்த ஆயுள் 5 ஆண்டுகள் ஆனால் பயனுள்ள ஆயுள் 4 ஆண்டுகள் ஆகும் எனவே 4 வகுப்பினராக இருக்கும் 10000 ஒரு செலவு இது 2000 இன் ஸ்கிராப் மதிப்பைக் கொண்டிருக்கக்கூடும் 10 கழித்தல் 2 அதாவது 8000 என்பது 4 வருட காலத்திற்குள் எழுதப்பட வேண்டிய ஒரு மதிப்பாகும் எனவே 8000 ஆல் 4 ஆக ஒவ்வொரு ஆண்டும் தேய்மானம் 2000 ஆக இருக்கும் இப்போது இது 4 ஆண்டுகளுக்கும் மாறாமல் உள்ளது அதனால்தான் இது ஒரு நேர் கோடு முறை என அழைக்கப்படுகிறது இப்போது இது ஒரு சூத்திரம் பயனுள்ள ஆயுளின் முடிவில் பிரிக்கப்பட்ட இடத்தில உள்ள ஸ்கிராப் மதிப்பைக் கழித்தல் சொத்து செலவு எனவே நீங்கள் வருடாந்திர தேய்மானத்தைப் பெறுவீர்கள் அது அதன் வாழ்நாள் முழுவதும் சரி செய்யப்படுகிறது எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு இது மிகவும் எளிமையானது என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் அனைவரும் அதை வாய்வழியாக கணக்கிடலாம் எனவே இயந்திரங்களின் விலை 18000 நிறுவல் கட்டணங்கள் 2000 பயனுள்ள ஆயுள் 5 ஆண்டுகள் ஸ்கிராப் மதிப்பு 0 என்று நாம் கருதுவோம் ஆகவே ஒரு தேய்மானம் 18 பிளஸ் 2 ஆக இருப்பதால் மொத்த செலவு 20 க்கு மேல் எழுதப்பட வேண்டும் 5 ஆண்டுகள் இவற்றின் காலம் எனவே 20 மேல் 5 அதாவது ஆண்டுக்கு 4000 என்பது ஒரு தேய்மானம் ஆகும் எல்லோரும் கணக்கிட முடியும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் பெறுகிறீர்களா இப்போது அடுத்த முறைக்கு செல்லலாம் இரண்டாவது முறை சமநிலை குறைத்தல் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இங்கே நாம் செய்வது ஒரு நிலையான வருடாந்திர தொகையை கணக்கிடுவதற்கு பதிலாக ஒரு நிலையான சதவீதம் அல்லது ஒரு நிலையான வீதத்தை கணக்கிடுகிறோம் இப்போது ஒவ்வொரு ஆண்டும் ஆரம்பத்தில் இயந்திரங்களின் மதிப்பு எதுவாக இருந்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வசூலித்து அந்த ஆண்டிற்கான தேய்மானத்தைக் கணக்கிடுகிறோம் எனவே தேய்மானம் கணக்கிடப்படுகிறது தேய்மானம் WDV தேய்மான வீதம் இப்போது WDV என்றால் என்ன எழுதப்பட்ட மதிப்பு கையகப்படுத்தல் செலவு தேய்மானம் எனவே ஆண்டு 1 இல் எங்கள் முந்தைய எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் சென்றால் எங்கள் இயந்திரங்களின் விலை 18000 ஆகும் தேய்மானத்தின் விகிதம் 10 சதவிகிதம் 18000 முதல் 10 சதவிகிதம் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது 1800 என்பது 1 ஆம் ஆண்டிற்கான தேய்மானமாக இருக்கும் ஆனால் 2 ஆம் ஆண்டில் நாங்கள் 18000 இல் 10 சதவிகிதம் வசூலிக்க மாட்டோம் நாங்கள் என்ன செய்வோம் என்பது முதலில் 18000 கழித்தல் 1800 என்று கூறுவோம் அதாவது இயந்திரத்தின் விலை அல்லது WDV எனப்படும் இயந்திரத்தின் மதிப்பு குறைக்கப்படுகிறது இது இப்போது 16200 க்கு வந்துள்ளது அதில் நாங்கள் 10 சதவிகிதம் வசூலிக்கிறோம் எனவே 2 ஆம் ஆண்டிற்கான தேய்மானமாக 1620 ஐப் பெறுவோம் இப்போது இந்த முறையின் முக்கிய நன்மை என்னவென்றால் தேய்மானத்தின் மொத்த கட்டணம் இப்போது ஒரே மாதிரியாக இல்லை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அது விழும் ஏனெனில் பிற்காலத்தில் உங்கள் பழுதுபார்ப்பு செலவு அதிகமாக இருப்பதால் முந்தைய ஆண்டில் அதிக தேய்மானத்தை வசூலிப்பது நல்லது மற்றும் பிற்காலங்களில் குறைந்த தேய்மானத்தை வசூலிப்பது நல்லது எனவே இது சூத்திரம் தேய்மானம் WDV என்பது தேய்மான விகிதத்தில் உள்ளது ஒரு மிக எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இயந்திரங்களின் விலை 50000 ஸ்கிராப் மதிப்பு 5000 பயனுள்ள ஆயுள் 10 ஆண்டுகள் மற்றும் தேய்மான விகிதம் 15 சதவீதமாக கணக்கிடப்படுகிறது எனவே முதல் 2 ஆண்டுகளுக்கு தேய்மானத்தைக் கணக்கிட முயற்சிப்போம் முதல் ஆண்டில் இது 50000 ஐ 15 சதவீதமாக 7500 ஆகக் குறைக்கிறது இப்போது இரண்டாம் ஆண்டில் 50000 க்கு 15 சதவிகிதம் வசூலிக்க மாட்டோம் முதலில் 50000 கழித்தல் 7500 ஐ எடுத்துக்கொள்கிறோம் எனவே 42500 ஒரு WDV ஆகும் அதில் நாங்கள் 15 சதவிகிதம் வசூலிப்போம் எனவே ஆண்டு 1 தேய்மானம் 7500 ஆண்டு 2 இது 6350 ஆண்டு 3 இது மேலும் குறைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் தேய்மானம் குறைகிறது அதனால்தான் இது எழுதப்பட்ட மதிப்பு முறை என அழைக்கப்படுகிறது எனவே முதல் இரண்டு முறைகளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் நேர் கோடு மற்றும் எழுதப்பட்ட மதிப்பு முறை பற்றி ஒப்பிட்டுப் பாருங்கள் அடுத்த விரிவுரையில் அவற்றைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விவாதிப்போம்